இந்த சொற்பொழிவில் பேர் வைஸ் அலைன்மென்ட் குறித்து விவாதிப்போம் எனவே முந்தைய வகுப்புகளில் மேக்ரோபயாலஜிக்கல் மேக்ரோமிகுலூக்களுக்கு சரியான பல்வேறு வகையான காட்சிகளைக் கையாண்டோம் காட்சிகளைப் பெற நாம் பயன்படுத்தும் வெவ்வேறு டேட்டாபேஸ்கள் யாவை எடுத்துக்காட்டாக DNA காட்சிகளுக்குகான டேட்டாபேஸ் என்ன மாணவர் EMBL ப்ரோடீன் வரிசைகளின் விஷயத்தில் ஜப்பானின் EMBL ஜென்பேங்க் மற்றும் DDBJ DNA டேட்டா பேங்க் உள்ளது மாணவர் PIR மற்றும் யுனி ப்ரோட் PIR மற்றும் யூனிபிரோட் என்பது சரி எனவே வெவ்வேறு உயிரினங்களின் வரிசைகள் உங்களிடம் இருந்தால் அவை எவ்வாறு ஒத்திருக்கும் அவை எவ்வளவு தூரம் வேறுபடுகின்றன எனவே அவை ஒருவருக்கொருவர் ஒத்திருக்கிறதா மற்றும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்காக இருந்தால் இந்த விஷயத்தில் நாங்கள் காட்சிகளை ஒப்பிட வேண்டும் நீங்கள் சரியாக சீரமைக்க வேண்டும் பின்னர் நீங்கள் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளைக் காணலாம் இந்த விஷயத்தில் காட்சிகளை ஒப்பிடுவதற்கு பல்வேறு நுட்பங்கள் இருந்தால் இந்த விரிவுரையில் விவரங்களை விவாதிப்போம் எனவே முந்தைய வகுப்பில் நாங்கள் விவாதித்த உள்ளடக்கங்களைப் பற்றி புதுப்பித்துக்கொள்வோம் எனவே கடைசி வகுப்பில் நாங்கள் என்ன விவாதித்தோம் ப்ரோடீன் முதன்மை கட்டமைப்புகள் எனவே முதன்மை அமைப்பு என்றால் என்ன மாணவர் ப்ரோடீனின் நேரியல் வரிசை ப்ரோடீனின் நேரியல் வரிசை ஆகும் எனவே இங்கே பிரதான சங்கிலி ஒன்று மற்றும் பக்க சங்கிலி என வேறுபட்டது எனவே நீங்கள் பார்த்தால் நீங்கள் NH2 Calpha C N Calpha COOH ஐக் காணலாம் எனவே இங்கே நீங்கள் ஹைட்ரஜன் மற்றும் R குழுவைக் கொண்டிருக்கின்றன எனவே பிரதான சங்கிலி ஒன்றுதான் மீண்டும் மீண்டும் நீர் மூலக்கூறு நீக்குவதால் உங்களுக்கு பக்க சங்கிலி R1 R2 உள்ளது எனவே 20 வகையான அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் உள்ளன இந்த R 1 மற்றும் R 2 ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த சங்கிலிகளையும் உருவாக்கலாம் என காணலாம் பின்னர் ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனை அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் மூலம் இயற்கையானது ஒரு செயல்பாட்டு ப்ரோடீனை உருவாக்குகிறது என்பதை நாங்கள் விவாதித்தோம் நாங்கள் எங்கிருந்து தகவல்களைப் பெறுவோம் என்று விவாதித்தோம் எனவே பல ப்ரோடீன்கள் உள்ளன அவை தற்போது 70 மில்லியனுக்கும் அதிகமான காட்சிகளைக் கொண்டுள்ளன எங்கிருந்து தகவல்களைப் பெறுவோம் எனவே ஆரம்பத்தில் நாங்கள் கைமுறையாக சேகரித்து அட்லஸ் ஆஃப் புரோட்டீன் சீக்வென்ஸ் என்ற புத்தகத்தை வெளியிட ஆரம்பித்தோம் எனவே அவர்கள் இதை ஜார்ஜ்டவுனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் PIR எனப்படும் ப்ரோடீன் தகவல் வளமாக உருவாக்குகிறார்கள் இதற்கிடையில் முக்கிய அம்சங்கள் என்ன சிறுகுறிப்பு உயர் நிலை என்ன மாணவர் குறைந்தபட்ச ரிடென்சி குறைந்தபட்ச ரிடென்சி மாணவர் உயர்ந்த ஒருங்கிணைப்பு மற்ற டேட்டாபேஸ்களுடன் பெரும்பாலும் அதிக ஒருங்கிணைப்பு உள்ளது எனவே யூனிபிரோட் பல்வேறு அம்சங்களைக் கொண்டுள்ளது எனவே அவை இரண்டு அல்லது மூன்று மற்றும் பாதைகள் மற்றும் பலவற்றைப் பற்றி குறிப்பிட்டனர் அவை உயர் மட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் லிட்ரேசரில் உள்ள மற்ற அனைத்து டேட்டாபேஸ்களுடனான இணைப்புகளைக் கொண்டுள்ளன உதாரணமாக யூனிபிரோட்டுக்கான தரவை எவ்வாறு பெறுவது டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளுக்கான தரவை நீங்கள் பெற விரும்பினால்அவற்றை எவ்வாறு பெறுவது மாணவர் யுனிப்ரோட்க்கு செல்லுங்கள் மாணவர் தேடுதல் விருப்பத்தில் தேடுதல் விருப்பத்தில் ட்ரான்ஸகிரிப்ஸ்ஸன் பயன்படுத்துக மாணவர் ட்ரான்ஸகிரிப்ஸ்ஸன் பாக்டர் ரிடென்சி ஐ நீக்க விரும்பினால் நீங்கள் வரிசைகளின் பட்டியலைப் பெறுவீர்கள் ரிடென்சி யும் நீக்கலாம் ஆனால் யுனிப்ரோட்டில் கிடைக்கும் விருப்பங்கள் மட்டுமே யுனிப்ரோட்டில் பல்வேறு விருப்பங்களில் கிடைக்கும் மாணவர் 90 சதவிகிதம் 90 சதவிகிதம் மாணவர் 50 சதவிகிதம் 50 சதவிகிதம் மற்றும் 100 சதவிகிதம் ஆகும் நீங்கள் அனைத்து காட்சிகளும் 90 மற்றும் 50 சதவிகிதத்தை எழுதலாம் எனவே நீங்கள் 50 சதவிகிதம் விரும்பினால் அவற்றை 50 சதவிகிதத்தைத் தேர்ந்தெடுப்பீர்கள் நீங்கள் தரவை சரியாக பதிவிறக்கம் செய்யலாம் பின்னர் நீங்கள் வெவ்வேறு பகுப்பாய்வுகளை செய்யலாம் நீங்கள் எந்த குறிப்பிட்ட ப்ரோடீனிலும் ஆர்வமாக இருந்தால் அவற்றின் குறிப்பிட்ட ப்ரோடீனை கொடுக்கிறீர்கள் எனவே அவற்றின் குறிப்பிட்ட ப்ரோடீன் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெறுவீர்கள் எடுத்துக்காட்டாக ஹீமோகுளோபின் பற்றி நாங்கள் கடைசி வகுப்பில் விவாதித்தோம் எனவே எங்களுக்கு செயல்பாடு கிடைத்த வரிசை கிடைத்தது போஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனிற்கு பிந்தைய நீங்கள் பெறக்கூடிய அனைத்து தகவல்களையும் பெற்றோம் இப்போது நாங்கள் சீரமைப்பு பற்றி விவாதிக்கிறோம் சீரமைப்பு பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எனவே பரிணாம ரீதியாக தொடர்புடையது ஆகும் அவை பல்வேறு காலத்திற்கு எவ்வாறு உருவாகின என்பதை நீங்கள் காணலாம் எனவே நமக்கு ஒரு வரிசை இருந்தால் மற்றொரு வரிசை சரியாக இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு காட்சியைக் காணலாம் எங்களிடம் மற்றொரு வரிசை உள்ளது அவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை வெவ்வேறு வகையான காட்சிகளைப் பெற எவ்வளவு நேரம் எடுத்தது நீங்கள் வரிசை 1 மற்றும் வரிசையை எடுத்துக் கொண்டால் எவ்வாறு இருக்கும் 2 நீங்கள் சில வேறுபாடுகளைக் காணலாம் இங்கே எந்த வித்தியாசமும் இல்லை நீங்கள் இங்கே ஒரு வித்தியாசத்தைக் காணலாம் பின்னர் அவை எவ்வாறு ஒத்திருக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்ள இரண்டு வெவ்வேறு காட்சிகளுக்கு இடையிலான உறவை நீங்கள் காணலாம் அவை செயல்பாடுகளால் பாதிக்கப்படுகிறதா மற்றும் வேறுபட்ட செயல்பாடுகள் என்ன எனவே இங்கே எனக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள் கிடைக்கின்றன முதலாவது மனித ஹீமோகுளோபின் மற்றும் இரண்டாவது சிக்கன் ஹீமோகுளோபின் எனவே இந்த இரண்டையும் நீங்கள் ஆராய்ந்தால் 2 காட்சிகளுக்கு இடையில் ஏதாவது வித்தியாசம் அல்லது ஒற்றுமையை நாம் காண முடியுமா மாணவர் இங்கே இது ஒத்திருக்கிறது மற்றும் சில இடங்களை நீங்கள் WGKVNV ஐ சரியாகக் காணலாம் எனவே இங்கே நீங்கள் சரியாகக் காணலாம் எனவே நீங்கள் உங்கள் கண்களைப் பார்க்கும்போது சில நிகழ்வுகளைக் காணலாம் ஆனால் இந்த இரண்டு வரிசைகளும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூரம் ஒத்திருக்கின்றன என்பதைக் கணக்கிட எங்களுக்கு ஒரு வழிமுறை உரிமை தேவைப்படுகிறது எனவே இங்கே மீண்டும் KYH ஒன்றுதான் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் மீண்டும் இங்கே வித்தியாசம் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் இந்த 2 காட்சிகளை ஒப்பிடுவதற்கு பல்வேறு முறைகள் உள்ளன எளிமையானது டாட் பிளாட் இது இந்த இரண்டு காட்சிகளையும் ஒப்பிட்டுப் பார்க்கும் மற்றும் காட்சிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் ஒரு புள்ளியை வைக்கிறேன் ஓரிரு நிமிடங்களில் நான் விளக்குகிறேன் பின்னர் இந்த பிளாட்டை உருவாக்குங்கள் அதே ரெசிடுஸ் ஒரே இடத்தில் அமைந்திருக்கிறதா அல்லது இது போன்ற எந்த மாற்றமும் இல்லையா முதல் வரிசையில் ஒரு ரெசிடுஸ் மாற்றமா அல்லது இரண்டாவது வரிசையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்பதை நாம் காணலாம் எனவே இந்த பிளாட் நமக்கு சில தகவல்களைக் கொடுக்கும் மேலும் சில காட்சிகளுக்கு இடையில் ஒரே மாதிரியாக இருக்கும் எந்தவொரு பகுதியையும் நீங்கள் பார்க்க முடிந்தால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க முடியும் மேலும் எந்தவொரு நீண்ட செருகல்களையும் அல்லது நீக்குதல்களையும் நீங்கள் காணலாம் உதாரணமாக மாற்றம் இருந்தால் வரிசை அல்லது இரண்டாவது வரிசையில் மாற்றம் மேலும் வெவ்வேறு வரிசைகளுக்கு ஒன்றாக சீரமைக்கக்கூடிய சில பகுதியான வரிசையையும் நீங்கள் காணலாம் இது முதல் ஒன்றாகும் பின்னர் இரண்டாவது உள்ளூர் அலைன்மென்ட்டைச் செய்யலாம் முழு காட்சிகளுக்கு பதிலாக இங்கே நீங்கள் காணலாம் சில சிறிய பகுதிகளுக்கு நீங்கள் அதை செய்யலாம் எந்தவொரு சிறிய பகுதியும் இந்த இரண்டு வரிசைகளுக்கும் இடையில் சீரமைப்பு செய்ய முடியுமா நாங்கள் ஒரு குளோபுலர் சீரமைப்பு செய்கிறோம் இவை உங்களுக்கு வரிசையின் முழுமையான தொகுப்பிற்கான முழு அலைன்மென்ட்டையும் வழங்கும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே பார்த்தால் முழு வரிசையையும் சீரமைக்க முடியும் அல்லது சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டுமே வரிசைக்கு சீரமைக்க முடியும் சீக்வான்களை எவ்வாறு அலைன் செய்வது மேலும் அவற்றை எவ்வாறு ஸ்கோர் செய்வது என்பதை அடுத்த இரண்டு வகுப்புகளில் விவாதிப்போம் எனவே டாட் பிளாட் என்றால் என்ன இவற்றிலிருந்து நாம் பெறக்கூடிய தகவல் என்ன இது ஒரு எளிய முறைகளில் ஒன்றாகும் ஏனென்றால் எங்களிடம் A மற்றும் வரிசை B வரிசை உள்ளது நீங்கள் இந்த இரண்டு காட்சிகளையும் ஒப்பிட்டு ஒரு புள்ளியை உருவாக்குகிறீர்கள் அவை ஒருவருக்கொருவர் ஒத்ததாக இருந்தால் 2 வரிசைகளுக்கு இடையில் உள்ள ஒரே மாதிரியான பிளாட்டைப் பெறலாம் அதை எப்படி செய்வது எனவே இரண்டாவது வரிசை சரியாக இருக்கும் ஒரு காட்சியை உங்களுக்கு தருகிறேன் அவற்றை ஒப்பிட்டுப் பாருங்கள் வரிசைமுறைகள் வரிசை ஒன்று மற்றும் வரிசை இரண்டு இங்கேயே இது x அச்சு மற்றும் இங்கே y அச்சு இந்த அமினோ ஆசிட் வரிசை இங்கே நீங்கள் அமினோ ஆசிட் வரிசையை வைக்கிறீர்கள் எனவே உங்களிடம் இரண்டு காட்சிகள் இருந்தால் நான் அதை தெளிவாக எழுதுவேன் எடுத்துக்காட்டாக இந்த வரிசையை இங்கே சரியாக வைக்கிறேன் எனவே நீங்கள் இங்கே மற்றொரு காட்சியை வைக்கிறீர்கள் எனவே இது வரிசை 1 இது வரிசை 2 ஆகும் எனவே நீங்கள் ஒரு பிளாட்டைச் சரியாக செய்யலாம் எனவே இங்கே செய்யுங்கள் AIKTLVAATAV y அச்சுக்குச் செல்லுங்கள் எனவே இங்கே இரண்டாவது வரிசை AIKLVAAITA என்பது சரி A இருக்கிறது எனவே y அச்சில் 'A's இருக்கும் இடத்தில் உங்களுக்கு' A 'உள்ளது எனவே இங்கே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் இங்கே உங்களிடம் A உள்ளது எனவே அடுத்து I' இங்கே இருக்கிறது இங்கே I' பின்னர் 'K உள்ளது எனவே 'K' இங்கே அவ்வளவுதான் பின்னர் 'T' இங்கேயே இருக்கிறது மாணவர் இங்கே இன்னொன்று உள்ளது அவை L மற்றும் V V எங்கே உள்ளது பின்னர் A இங்கே ஒரு A மற்றொரு A பின்னர் T இங்கே உள்ளது பின்னர் ஒரு V இங்கே உள்ளது மாணவர் ஓன்று மட்டும் சரி எனவே நீங்கள் இதைப் பார்த்தால் எனவே இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டால் தொடர்ச்சியான புள்ளிகளைக் காணலாம் எனவே இங்கே வரியில் வைக்க இது தொடர்ச்சியானது இங்கே இது ஒரு மாற்றமாகும் பின்னர் தொடர்ச்சியான வரியை இங்கே காணலாம் எனவே இது டையஃக்னல் ஆக இருந்தால் உங்களுக்குச் சொல்லும் பின்னர் இந்த டையஃக்னலிருந்து ஒருவர் ஊகிக்க முடியும் என்றால் இந்த 3 டையஃக்னல் AIK மட்டுமே எனவே இங்கே நீங்கள் இதைக் காணலாம் மாணவர் இங்கே இரண்டாவது இடத்தைப் பாருங்கள்இது ஒரு மாற்றம் ஆகும் எனவே வரிசை ஒன்றுக்கும் வரிசை இரண்டுக்கும் இடையிலான மாற்றத்தை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் இன்னும் இங்கே LVAA ஐ இங்கே காணலாம் என்பதைக் காணலாம் ஒரு ரெசிடுஸ்களின் மாற்றத்துடன் நீங்கள் இங்கே ஒன்றைக்காணும் போது உங்களிடம் காட்சிகள் இருந்தால் எஞ்சிய பகுதிகள் சரியாக பொருந்தக்கூடியவை அவை எங்கு மாற்றப்படுகின்றன என்பதைக் காண்பது கடினம் ஆனால் இது போன்ற ஒரு புள்ளி பிளாட்டை நாங்கள் செய்கிறோம் டாட் பிளாட் எளிதாக நீங்கள் இருக்கும் ரெசிடுஸ்களை நீங்கள் பார்க்கலாம் பொருத்தங்கள் மற்றும் அவை இரண்டாவது வரிசையில் முதல் வரிசையில் மாற்றத்தைக் கொண்டுள்ளன எனவே இங்கே முதல் வரிசையில் ஒரு மாற்றம் உள்ளது ஏனெனில் இங்கே வலதுபுறம் மாற்றப்பட்டுள்ளது எனவே நான் கீழே சொல்ல முடியும் எனவே இதேபோல் நீங்கள் மற்றொரு வரிசையை எடுத்து இருந்தால் மேலே உள்ள டையக்னல் ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கும் இதிலிருந்து நீங்கள் முதல் வரிசையில் அல்லது இரண்டாவது வரிசையில் மாற்றத்தை எங்கே காணலாம் எனவே இந்த புள்ளி அடுக்குகளின் பயன்பாடு என்ன மாணவர் நாம் அலைன்மென்ட்டைக் காணலாம் மேலும் ஏதேனும் உள்ளதா என்பதைக் காணலாம் மாற்றப்படுகிறது நீங்கள் ஒரு பிளாட்டை உருவாக்குகிறீர்களா என்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் டையக்னல் அல்லது கீழே உள்ளவற்றில் ஏதேனும் சரியான பொருத்தம் இருக்கிறதா என்பதை உடனடியாக நீங்கள் காணலாம் எனவே இங்கே புள்ளி அடுக்குகளை எவ்வாறு உருவாக்குவது ஒவ்வொரு புள்ளியின் இடத்திலும் முதல் புள்ளிகள் வைக்கப்படுகின்றன அங்கு வரிசை கூறுகள் ஒரே மாதிரியாக இருக்கும் பின்னர் இது இரண்டு காட்சிகளுக்கும் சரியான அடையாளத்தையும் இந்த டாட் பிளாட்டின் டையக்னல்களை தரும் எனவே இங்கே நாம் இதை சரியாகப் பார்த்தோம் பின்னர் வேறு விண்டோ அளவையும் பயன்படுத்தலாம் நீங்கள் வேறு விண்டோ அளவைப் பயன்படுத்தலாம் மற்றும் வேறு ஒன்றையும்ப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் 5 விண்டோ அளவையும் எடுத்துக் கொண்டால் இந்த 5 ஐம் 5 இல் எத்தனை பொருந்துகின்றன என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் ஒரு நுழைவாயிலை வைக்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக 3 எனில்உங்களுக்கு பொருந்தும் 3 பின்னர் 1 2 3 என ஒரு போட்டி இருப்பதாக நீங்கள் கூறலாம் பின்னர் அடுத்த விண்டோவிற்குச் செல்லுங்கள் இந்த 5 பின்னர் விண்டோ 3 ஐ பொருத்துகிறதா இல்லையா நாங்கள் இங்கே ஒரு டாட் வைக்கிறோம் அவற்றில் ஒரு வரிசை வேறுபாடு இருந்தால் நீங்கள் பல்வேறு வகையான பிளாட்களைப் பெறலாம் பின்னர் குறிப்பிட்ட வித்தியாசம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா ஏனென்றால் அவை விண்டோவின் சராசரியை சரியாகச் செய்கின்றன அல்லது நீங்கள் 3 அல்லது 4 ஐ சரியாக வைக்கலாம் எனவே நீங்கள் ஒரு பிளாட்டைச் சரியாகப் பெறலாம் இது இரண்டு தொடர் வரிசை ஒன்று மற்றும் வரிசை 2 ஐப் பொறுத்தவரை அவை சரியான பிளாட் ஆகும் இங்கே ஒற்றை மூடேசன் இருந்தால் நாங்கள் வித்தியாசத்தைக் காணவில்லை ஆனால் அதே வரிசையுடன் ஒரு உண்மையான டாட் பிளாட்டை சதித்திட்டத்தை உருவாக்குகிறோம் பின்னர் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு மூடேசன் மட்டுமே நீங்கள் ஒரு வித்தியாசத்தைக் காணலாம் ஒரு வித்தியாசம் இருக்கிறது எனவே இது ஒரு ப்ரோடீன் தரவு ஆகும் எனவே இங்கே x மற்றும் y அச்சு என்பது அமினோ ஆசிட் வரிசை இங்கேயே 150 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களை சரியாக வைக்கிறோம் எனவே இதேபோன்ற சில பகுதிகளை நீங்கள் காணலாம் இது எங்களுக்கு ஒரு வரிசை எனவே முதல் சில ரெசிடுஸ்கள் ஒரே மாதிரியான சில பகுதிகள் இருப்பதைக் கண்டால் மீண்டும் சில ரெசிடுஸ்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் உங்களிடம் 100 ரெசிடுஸ்கள் இருந்தால் அதன் வித்தியாசத்தைக் காணலாம் எனவே அவை ஒருவருக்கொருவர் நெருக்கமாக தொடர்புடைய பல ரெசிடுஸ்கள் உள்ளன எனவே இப்போது எந்தவொரு ப்ரோடீன்களுக்கும் நாம் ஒரு பிளாட்டை உருவாக்க முடியும் மேலும் எந்த இரண்டு வரிசைகளுக்கும் இடையில் அவை ஒருவருக்கொருவர் ஒத்திருக்கும் பகுதிகள் எங்கே என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் எனவே எளிதான அலைன்மென்ட் என்றால் என்ன முன்னர் விவாதிக்கப்பட்ட இந்த எளிய அலைன்மென்ட் அந்த வரிசை 1 ஐக் கொண்டுள்ளது மேலும் அவை வரிசை 2 ஐக் கொண்டுள்ளன அவை ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூரம் சீரமைக்கப்பட்டுள்ளன அதாவது ஒவ்வொரு வரிசையிலும் உள்ள எழுத்துக்களுக்கு இடையிலான போட்டி எப்படி இருக்கும் எனவே உங்களிடம் வெவ்வேறு நான் காண்பிப்பேன் நீங்கள் இரண்டு காட்சிகளை வைக்கிறீர்கள் மற்றொரு காட்சியை இங்கே வைக்கிறீர்கள் உதாரணமாக உங்களிடம் இந்த AITVSA மற்றும் AITAA இருந்தால் இந்த இரண்டு காட்சிகளையும் ஒருவருக்கொருவர் வெவ்வேறு அம்சங்களுடன் அலைன் செய்ய முடியும் நீங்கள் இங்கே பார்த்தால் எடுத்துக்காட்டாக எழுத்துக்களை மாற்றும் ஒன்று எனவே இங்கே இந்த வாலைன் அலனைன் மற்றும் இந்த வகை மாற்றங்கள் இது ஒரு மூடேசன் அல்லது சப்ஸ்டிடூஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு அமினோ ஆசிட்டை மற்றொரு அமினோ ஆசிட்டால் மாற்றினால் அல்லது மாற்றினால் அது பிறழ்வு என்று அழைக்கப்படுகிறது மற்ற இரண்டு அம்சங்களும் உள்ளன இங்கே செருகல்கள் என்று அழைக்கப்படுகிறோம் எடுத்துக்காட்டாக அதிக தரவுகளை நாங்கள் சேர்க்கிறோம் எடுத்துக்காட்டாக AIT இருந்தால் நீங்கள் எங்கிருந்தும் அமினோ ஆசிட்டை எங்கிருந்தும் சேர்த்தால் எடுத்துக்காட்டாக நீங்கள் S ஐச் சேர்த்தால் இது AIST ஆக மாறும் கூட்டல் என்று அழைக்கப்படுகிறது எனவே முதலாவது மூடேசன் என்பது அமினோ ஆசிட்களின் மாற்றத்தைக் குறிக்கிறது எடுத்துக்காட்டாக A இருந்தால் இது V ஆக மாற்றப்படுகிறது அல்லது A ஆக மாறுகிறது எந்தவொரு வரிசையிலும் ஒரு ரெசிடுஸ்ஸை சரியாகச் சேர்க்கலாம் இவற்றை டெலிஷன் என்றும் அழைக்கலாம் சில ரெசிடுஸ்கள் வரிசையில் நீக்கப்படும் எடுத்துக்காட்டாக ஒரு வரிசை AIST இருந்தால் இவை நீக்கப்பட்டால் நாம் AST வரிசையைப் பெறுகிறோம் இது நான் நீக்கப்பட்டது எனவே இவை வரிசைகளில் 3 வகையான மாற்றங்கள் உங்களிடம் மூடேசன் உள்ளது அல்லது நீங்கள் செருக வேண்டும் அல்லது நீக்குதல் உள்ளது எனவே இந்த காட்சிகளை நீங்கள் ஆராய்ந்தால் அவை இன்செர்சன் டெலிஷன்கள் மூடேசன்களைக் காட்டிலும் குறைவாகவே நிகழ்கின்றன ஒரே உயிரினங்களிலிருந்து வெவ்வேறு வரிசை வரிசைகளைக் கண்டால் நீங்கள் அடிக்கடி மூடேசன்களைப் பார்க்கிறீர்கள் ஒரு அமினோ ஆசிட்டை மற்றொரு அமினோ ஆசிட்டால் மாற்றுவது சரியானது ஆனால் இன்செர்சன் டெலிஷன்கள் கான வாய்ப்பு குறைவாக உள்ளது ஆனால் இந்த இடைவெளிகளால் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் ஆனாலும் அடிக்கடி இல்லை எனவே நீங்கள் ஒரு வரிசையை அலைன் செய்யும்போது இது அதிகமாக பாதிக்கப்படும் இப்போது நீங்கள் முதலில் இரண்டு எடுத்துக்காட்டுகளைக் காட்டுகிறீர்கள் இது வரிசை 1 மற்றும் 2 எனவே இந்த இரண்டு காட்சிகளும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூரம் தொடர்புடையவை எனவே முதலில் நாங்கள் விவாதித்தபடி நாம் எளிதாக டாட் பிளாட் வைத்திருக்க முடியும் எனவே நீங்கள் ஒரு டாட் பிளாட்டை உருவாக்கலாம் அதே அமினோ ஆசிட்கள் அல்லது எந்த இன்செர்சன் டெலிஷன்கள் களையும் நீங்கள் காணலாம் இந்த இரண்டு காட்சிகளும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தூரம் இணைகின்றன என்பதை மதிப்பிடுவதற்கு நமக்கு ஒரு எண் அமைப்பு தேவப்படுகிறது அவை நன்றாக அலைன் செய்யப்படுகின்றன எனவே இந்த விஷயத்தில் நமக்கு இந்த மதிப்பெண் தேவை இந்த மெட்ரிக்ஸில் சிலவற்றை நாம் உருவாக்க வேண்டும் வரிசை ஒன்று வரிசை இரண்டுடன் தொடர்புடையதா இல்லையா என்பதை மதிப்பெண் பெற வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் எங்களுக்கு ஒரு மதிப்பெண் நடவடிக்கை தேவை எனவே எங்களுக்கு 3 வெவ்வேறு வகையான நடவடிக்கைகள் தேவை எங்களுக்கு சரியான தேவை ஏனெனில் 3 வெவ்வேறு வகையான மாற்றங்களைப் பற்றி விவாதித்தோம் மாணவர்மூடேசன் மூடேசன் மாணவர் இன்செர்ஸ்சன் இன்செர்ஸ்சன் மற்றும் டெலிஷன் என்பது சரியானது எனவே இவற்றை நாம் இடைவெளியாக குறிக்கிறோம் எனவேமூடேசன்களுக்கான இடைவெளியை நாங்கள் கொடுக்கிறோம் அவற்றின் வகைகளைப் பொறுத்து அபராதம் கொடுக்க வேண்டும் பின்னர் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதே ரெசிடுஸ்களைப் பயன்படுத்துவீர்கள் எனில் எந்த மாற்றமும் இல்லை எனவே அது வெகுமதி அளிக்கப்படும் எனவே அது ஒரே ரெசிடுஸ்களை பராமரிப்பதால் இரண்டு வரிசைகளும் ஒருவருக்கொருவர் ஒத்ததாக இருக்கும்